கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்வு மற்றும் கட்டமைக்கப்பட்ட வடிவமைப்பு இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் கடந்த சில விரிவுரைகளில் ரிக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கேஷனைப் ரிக்வயர்மெண்ட் ஆகியவற்றைப் பார்த்தோம் மற்றும் அவற்றை எவ்வாறு ஆவணமாக்குவது என்பதையும் பார்த்தோம் தற்போது கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்வு ஆகிய தலைப்புகளைப் பற்றி உரையாற்றப் போகிறோம் கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்வு ஒரு டாப் டவுன் டீகம்போசிஷன் செய்யப் போகிறோம் நாம் இதை தொடங்குவதற்கு முன்பு செயல்பாடுகளின் மாதிரி ஏன் தேவை என்பதை அறிந்து கொள்வது நன்மை பயக்கும் செயல்பாடுகளின் மாதிரி நமக்குத் தேவை ஏனென்றால் நாம் தேவைகளை ஆய்வு செய்தல் மற்றும் சரிபார்த்தல் ஆகியவற்றை செய்ய வேண்டும் எஸ் ஆர் எஸ் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவைகளின் மொத்த நிலையிலிருந்தே ஆரம்பிக்கிறோம் பிறகு நாம் அவற்றை மிகவும் சிறிய அளவிலான செயல்களாகப் பிரிக்கிறோம் நாம் இந்த பிரித்தறிதலை அடைந்துவிட்டோமானால் வடிவமைப்பை துவங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அர்த்தம் கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்வில் நாம் செயல்பாட்டுத் தேவைகளை ஆய்வு செய்கிறோம் அதாவது செயல்களை சிறு துல்லியமான செயல்களாக உடைக்கிறோம் மற்றும் தொகுப்பான துல்லியமான செயல்கள் நமக்கு இருக்கும் போது நாம் வடிவமைப்பைத் தொடங்குகிறோம் ஆனால் கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்வு மற்றும் வடிவமைப்பைப் பார்க்க ஆரம்பிப்பதற்கு முன்பு நாம் ஒரு சிறிய விலகலைச் செய்யப் போகிறோம் நாம் ஃபங்க்ஷன் ஓரியண்டெட் முறையில் துல்லியமான தொகுப்பான செயல்பாடுகளாகப் பிரிக்கிறோம் பிரித்த பிறகு அவற்றை நாம் வடிவ அமைப்புக் கொண்ட வரைபடங்களாக ஆக்குகிறோம் மற்றும் நடைமுறை வடிவமைப்பு உத்திகளுக்காக நாம் கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்வுகள் மற்றும் கட்டமைக்கப்பட்ட வடிவமைப்பு ஆகியவற்றை உபயோகிக்கிறோம் நமக்கு வடிவமைப்பு கிடைத்த பிறகு அவற்றை சி எழுத முடியும் மறுபுறம் ஆப்ஜெக்ட் ஓரியண்டெட் இடையேயான தொடர்பை மாதிரியாக உருவாக்குகிறோம் ஆகவே நாம் அடிப்படை ஆப்ஜெக்டுகளில் எழுத முடியும் தற்போது கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்வு மற்றும் வடிவமைப்பு பற்றிய விவாதத்திற்குச் செல்வோம் எஸ் ஆர் எஸ் செய்கிறோம் செயல்பாட்டுகளை டீகம்போஸ் வரைபடமாக மாற்றுவதற்காக கட்டமைப்பு வடிவத்தைப் பார்ப்போம் அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்வைப் பார்ப்போம் அங்கு நாம் எஸ்ஆர்எஸ் செய்யப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது டீகம்போசிஷன் மாடலிங் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பிற உயர் நிலை செயல்பாடுகளுக்கும் இதே வேலை செய்யப்படுகிறது இதன் இறுதியில் நன்கு பிரிக்கப்பட்ட தொகுப்பான செயல்பாடுகளை நாம் கொண்டிருப்போம் மற்றும் இவையாவற்றையும் வடிவ அமைப்பு வரைபடமாகக் காண்பிக்கிறோம் கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்வு மற்றும் கட்டமைக்கப்பட்ட வடிவமைப்பு உத்தி டெவலப்பர்களால் முறையை உபயோகிப்பார்கள் ஆகவே ஒரு முக்கிய குறிப்பு என்னவென்றால் தரப்படுத்தப்பட்ட முறைகள் இல்லை என்பதே வெவ்வேறு நிறுவனங்கள் வெவ்வேறு முறைகளை உபயோகிப்பதை நாம் பார்க்க முடியும் இவையாவும் பெரும்பாலும் ஒரே மாதிரியானவை ஆனால் அவை குறியீடுகளில் சிறிது வித்தியாசப்படுகின்றன நாம் நம்முடைய விவாதத்திற்காக பெரும்பாலும் ஹாட்லி முறையை உபயோகிக்கிறோம் இருக்கக்கூடிய வெவ்வேறு கருவிகளைப் பற்றிப் பார்க்கப் போகிறோம் அவை அதிக எண்ணிக்கையிலான முறைகளுக்கு உதவுகின்றன ஹாட்லி எழுதுவதற்கும் மற்றும் இறுதி செயல்படுத்துதல் நிலைக்கும் நாம் இந்த முறையை உபயோகிக்க முடியும் செயல்பாட்டுப் பிரித்தறிதலை செய்கிறோம் இறுதியாக மிகவும் கீழ் நிலையில் எண் எழுத்து மற்றும் பிற வகையான துவக்கநிலை தரவு உறுப்புகளை நாம் கொண்டிருப்போம் கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்வு செய்வதற்கு நாம் டி எஃப் டி மற்றும் அதைப் பார்த்தே சிஸ்டத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல புரிதலை நாம் பெறுவோம் நாம் கூறியது போல கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்வு உத்தியானது கம்ப்யூட்டரைப் ஆகும் தரவுகள் செயல்கள் மற்றும் பிறவற்றிற்கு வெவ்வேறு பெயர்களை வழங்குவதற்கு நாம் வாடிக்கையாளருக்கு உகந்த சொற்களையே உபயோகிக்கிறோம் ஆகவே டி எஃப் டி மாதிரிகளை உருவாக்க ஆரம்பிப்போம் இந்த உத்தியை கற்றுக்கொள்வது மிகவும் சுலபம் என்று கூறினேன் ஆனால் இறுதியாக இந்த உத்தியை உபயோகித்து வெவ்வேறு ப்ராப்ளங்களுக்கான மாதிரியை உருவாக்குவதற்கு நமக்கு சிறிய அளவிலான பயிற்சி தேவை கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்வை முடித்தபிறகு கட்டமைக்கப்பட்ட வடிவமைப்பை உருவாக்க ஆரம்பிக்கிறோம் அதில் நாம் துல்லியமாக வரையறுக்கப்பட்ட செயல்பாடுகளை மாடியூல் கட்டமைப்பு என அழைக்கப்படுகிறது நாம் தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்வானது வாடிக்கையாளர்களின் தேவையைப் பற்றிய ஒரு விரிவாக்கம் என்பதே அவ்வாறு இருக்க கட்டமைக்கப்பட்ட வடிவத்தில் நாம் கொண்டுள்ள அமைப்பிலிருந்து அதை சுலபமாக செயல்படுத்தவும் இறுதித் தீர்வுக்கான கோடிங்கை சுலபமாக எழுத முடியும் நாம் இதுவரை விவாதித்ததைத் தொகுப்போம் கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்வு என்பது டாப் டவுன் டீகம்போசிஷன் செய்கிறோம் இதுவே துல்லியமான பிரித்து வெல்லுதல் கொள்கை இந்த டீகம்போஸிசனுக்காக அல்லது செயல்கள் சில தரவுகளை உள்ளீடாக எடுத்துக்கொண்டு சில தரவுகளை வெளியீடாகக் கொடுக்கின்றன ஆகவே இந்த சிஸ்டத்தில் உள்ள செயல்களின் மூலமாக எவ்வாறு தரவுகள் நகர்கின்றன என்பதை இது காண்பிக்கிறது இது கண்ட்ரோல் ஃப்லோ மாடல் காண்பிக்கிறது இது அந்த நிலையில் உள்ள செயல்பாடுகள் என்ன அவை என்ன தரவுகளை எடுத்துக்கொள்கின்றன மற்றும் என்ன தரவுகளை வெளியீடாகக் கொடுக்கின்றன என்பதையே காண்பிக்கிறது இங்கு உபயோகிக்கக்கூடிய பிற குறியீடுகளை இன்னும் சில நிமிடங்களில் நாம் பார்க்கப் போகிறோம் ஒவ்வொரு செயல்களும் வட்ட வடிவத்தை உபயோகித்து காண்பிக்கப்படுகின்றன என்று கூறினோம் மற்றும் இவை சில செயல்பாடுகளைக் குறிக்கின்றன இது சில தரவுகளை உள்ளீடாக எடுத்துக்கொள்கிறது சில செயல்பாடுகளைச் செய்கிறது மற்றும் தரவுகளை வெளியீடாகக் கொடுக்கிறது இது மிகவும் எளிமையான மாடல் 'பொருத்து கதவுகளை' 'பொருத்து சக்கரங்களை' மற்றும் வர்ணம் மற்றும் சோதனை என்ற வினைச்சொல் அமைப்பில் தொடங்குகின்றன ஒவ்வொரு செயலும் ஒரு செயல்பாட்டையோ அல்லது செயலாக்கத்தையோ குறிப்பிடுகிறது மற்றும் வினைச்சொல்லை உபயோகித்து பெயரிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு செயல்களும் பப்பிள் ஆகவே இது மிகவும் உள்ளுணர்வுடன் கூடிய மாதிரி இதைப் பார்த்தே இதில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இது மிகவும் எளிமையான நுட்பம் என்று நாம் கூறுகிறோம் மிகக்குறைந்த நேரத்திலேயே வெவ்வேறு ப்ராப்ளங்களுக்கான மாதிரிகளை உருவாக்க ஆரம்பிக்க முடியும் என்பதை நாம் பார்ப்போம் இது மிகவும் எளிமையான உத்தி என்பதற்கான முக்கியக் காரணம் இதில் ஐந்து வகையான குறியீடுகள் மட்டும் இருப்பது அந்த ஐந்து வகை குறியீடுகளையும் நாம் எந்த நேரச் செலவும் இல்லமலே கற்றுக்கொள்ள முடியும் இந்த மாடலில் இந்தக் குறியீடுகளை இணைக்க சில தொகுப்பான விதிமுறைகள் உள்ளன நாம் சிலவற்றை மிக எளிமையாக செய்யத் தொடங்கி பிறகு மெதுவாக அதிக விளக்கங்களை சேர்க்கிறோம் அவ்வாறு இருக்க மிகவும் அதிநவீன மாதிரியை உருவாக்கும்போது கூட நமக்கு அது மிக சுலபமாகவே இருக்கும் ஆகவே டி எஃப் டி எவ்வாறு உபயோகிப்பது என்று பார்ப்போம்